நமஸ்கார் எனவே இன்று மெஷ் அனாலிசிஸ் குறித்த நேற்றைய விவாதத்தைத் தொடருவோம் எனவே நேற்று நாம் விவாதித்ததை முதலில் புரிந்துகொள்வோம் எனவே நேற்று நோடு அனாலிசிஸ் என்றால் என்ன என்பதைக் கண்டோம் நோடு கரண்ட் மற்றும் கிளை கரண்ட் இடையிலான வித்தியாசத்தை நாம் உறுதிப்படுத்தினோம் மேலும் ஒவ்வொரு வளையத்தையும் நோடு என்று கருத முடியாது என்பதையும் பார்த்தோம் ஏனெனில் நோடு என்பது அந்த வளையமாகும் அதில் வேறு எந்த வளையமும் இல்லை மற்றும் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தின் உதவியுடன் நோடு அனாலிசிஸ் செய்ய முடியும் என்பதையும் நாம் கண்டோம் நோடு அனாலிசிஸ் என்பது பிளேனார் என்ற சர்க்யூட் க்கு மட்டுமே பொருந்தும் என்றும் பிளேனார் என்றால் ஒரு பரப்பில் வரையப்படக்கூடிய சர்க்யூட் என்றும் அது ஒன்றையொன்று கடக்கும் எந்த கிளையும் இல்லை என்றும் நேற்று விவாதித்தோம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் இது ஒரு பிளேனார் சர்க்யூட் அல்ல ஏனெனில் அது ஒரு பரப்பில் வரையப்படவில்லை என்பதால் இது முப்பரிமாண அமைப்பு போன்றது இதேபோல் இங்கேயும் அது கிளைகளைக் கடப்பதைக் கண்டோம் ஆனால் நாம் மறுசீரமைத்து அதை ஒரு பிளேனார் சர்க்யூட்டாக மாற்றலாம் நோடு பகுப்பாய்விற்கு மூன்று படிகள் தேவை என்பதை நாம் கண்டோம் முதலில் நீங்கள் நோடு கரண்ட்களை வரையறுப்பீர்கள் பின்னர் நீங்கள் ஒவ்வொரு n மெஷிலும் KVL ஐப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் n சமன்பாடுகளை ஒரே நேரத்தில் தீர்க்கலாம் நாம் இந்த சர்க்யூட் எடுத்தோம் அதை நாம் நிறுவினோம் இந்த சமன்பாடுகள் நம் நோடு பகுப்பாய்வின் விளைவாகும் பின்னர் நாம் அதை தீர்க்கலாம் மற்றும் பதிலைப் பெறலாம் நெட்வொர்க் டோபாலஜியின் தியரத்தின் உதவியுடன் சமப்படுத்தப்படலாமா இல்லையா என்பது நமக்குத் தெரியாவிட்டால் சமமான எண்ணிக்கையிலான சமன்பாடுகள் கிடைக்குமா இல்லையா என்று நாம் விவாதித்தோம் இது கிளைகளின் எண்ணிக்கை லூப்களின் எண்ணிக்கையையும் நோடுகளின் எண்ணிக்கையையும் சமமாகக் கூறுகிறது மைனஸ் 1 எனவே முந்தைய எண்ணிக்கையில் 3 மற்றும் 5 இன் கிளைகளுக்கான நோடுகள் எனவே 3 க்கு சமமான லூப்களின் எண்ணிக்கை கிடைத்தது எனவே சர்க்யூட் தீர்க்க குறைந்தபட்சம் மூன்று சுயாதீன சமன்பாடுகள் தேவை என்று அர்த்தம் பின்னர் ஒரு டி சி சர்க்யூட்டுக்கான உதாரணத்தை நாம் விவாதித்தோம் 5 ஓம் ரெசிஸ்டென்ஸ் இல் உள்ள கரண்ட் 0 44 ஆம்பியர் மற்றும் 1 ஓம் ரெசிஸ்டென்ஸ் 0 69 ஆம்பியர் என்று உறுதிப்படுத்தினோம் இப்போது மற்றொரு உதாரணம் பற்றி பேசலாம் இப்போது இந்த எடுத்துக்காட்டு டிசி நெட்வொர்க் அல்ல இது கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஏசி நெட்வொர்க்குடன் தொடர்புடையது இப்போது இதன் நோக்கம் நோடு கரண்ட் I 1 மற்றும் I 2 மற்றும் கபாசிடரில் பாயும் கரண்ட் மற்றும் 100 வோல்டேஜ் ஆல் வழங்கப்படும் செயலில் உள்ள பவர் ஆகியவற்றை தீர்மானிப்பதாகும் குறிப்பு ஃபேஸர் 0 ஆகக் கொண்டுள்ளோம் எனவே இந்த சர்க்யூட் வட்டத்தைப் பயன்படுத்துவோம் மற்றும் நோடு அனாலிசிஸ் நுட்பத்தைப் பயன்படுத்த முயற்சிப்போம் மற்றும் முடிவைக் கண்டுபிடிப்போம் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் இரண்டு லூப்களை உருவாக்கலாம் ஏனெனில் இவை நீங்கள் உருவாக்கக்கூடிய இரண்டு சுயாதீன நோடு எனவே இந்த குறிப்பிட்ட நோடில் கரண்ட் I 1 என்றும் இந்த நோடு கரண்ட் I 2 என்றும் கூறுவோம் எனவே ஒவ்வொரு நோடுக்கும் ஒன்றுக்கு இரண்டு சமன்பாடுகளையும் எழுதலாம் எனவே முதல் நோடுக்கு இந்த குறிப்பிட்ட வலையில் பாயும் கரண்ட்க் கண்டால் நீங்கள் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட நோடு ஆளும் சமன்பாட்டைக் கண்டறியலாம் எனவே 5 ஓம் ரெசிஸ்டென்ஸ் உடன் தொடங்கவும் எனவே கரண்ட் 5 ஓமில் பாய்கிறது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஐ எழுதலாம் பின்னர் வோல்டேஜ் சோர்ஸ் விஷயத்தில் நீங்கள் மைனஸ் முதல் குறைந்த வோல்டேஜ் மட்டத்திற்கு மேல் வோல்டேஜ் மட்டத்திற்கு செல்கிறீர்கள் இந்த கரண்ட் கபாசிடர் வழியாக பாயும் எனவே −j4 ஏன் I2 என்று எழுதுவீர்கள் ஏனெனில் I1 இந்த திசையில் உள்ளது ஆனால் I2 எதிர் திசையில் பாய்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட கபாசிடருக்கு நீங்கள் நிகர கரண்ட்டை I1 I2 ஆக வைத்திருப்பீர்கள் எனவே இப்போது நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் மறுசீரமைத்தால் உங்களுக்கு 5−j4I1 −−j4I2 100∠0◦ கிடைக்கும் எனவே நீங்கள் 1 நோடுக்கு முதல் சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது இதை நீங்கள் இரண்டாவது பார்த்தால் 4 ஓம் உடன் தொடங்கினால் நீங்கள் எழுதக்கூடிய சமன்பாட்டை 4j3I2 என்று சொல்லலாம் பின்னர் நீங்கள் இங்கு வருவீர்கள் −j4 அது 0 க்கு சமமாக இருக்கும் நீங்கள் மறுசீரமைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் 4j3−j4I2 −−j4I1 0 எனவே இந்த சமன்பாட்டை மறுசீரமைத்தால் இந்த சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அதை தீர்க்கக்கூடிய வகையில் வெறுமனே மறுசீரமைக்க வேண்டும் இந்த சமன்பாட்டை நீங்கள் மறுசீரமைத்து தீர்க்கிறீர்கள் என்றால் கரண்ட் I110 2◦A மற்றும் I2 10 இப்போது இங்கே நீங்கள் செவ்வக ஒருங்கிணைப்பு வடிவத்தில் வருவதைக் காணலாம் அங்கு உண்மையான கூறு மற்றும் கற்பனைக் கூறு இருக்கும் எனவே உங்கள் முந்தைய பேஸர் கணக்கீட்டைப் பயன்படுத்தி இந்த கரண்ட்களின் மதிப்பை பேஸரின் அடிப்படையில் அறியலாம் இப்போது அடுத்தது கபாசிடரில் கரண்ட் பாய்ச்சல் என்ன கபாசிடரில் பாயும் கரண்ட் I1 − I2 10 28 13 12◦ A இப்போது அடுத்து நீங்கள் கணக்கிட வேண்டிய செயலில் உள்ள சோர்ஸ்பவர் எனவே செயலில் உள்ள பவர் power P VI cos φ இங்கே வோல்டேஜ் V என்பது ஒரு வித்தியாசமான ஃபேஸர் ஏனெனில் இது பொதுவாக 0 ஆகும் எனவே இதை ஒரு குறிப்பு ஃபேஸர் ஆக நாம் கருதுகிறோம் பின்னர் நீங்கள் கரண்ட் மதிப்பை வெறுமனே வைக்க வேண்டும் கரண்ட் என்னவாக இருக்கும் கரண்ட் மூலத்திலிருந்து பாய்கிறது எனவே கரண்ட் என்ன கரண்ட் அடிப்படையில் I1 இன் மதிப்பாக இருக்கும் ஏனெனில் இது இந்த குறிப்பிட்ட தளத்திலிருந்து பாயும் கரண்ட் ஆகும் எனவே நீங்கள் V இன் மதிப்பை வைத்திருக்கிறீர்கள் I cos φ கரண்ட் I1 இன் கோணத்தைத் தவிர வேறொன்றுமில்லை இதன் மூலம் நீங்கள் சோர்ஸ் பவர் பெறுவீர்கள் P VI cos φ 10 77 cos 19 9W 1020W இப்போது நம் பவர் கணக்கீடு சரியானதா என்பதைக் கண்டுபிடிக்க நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களா சரிபார்ப்பைச் செய்யலாம் இங்கே செயலில் உள்ள பவரை ரெசிஸ்டர் 5 ஓம் மற்றும் மின்தடை 4 ஓம் மட்டுமே உறிஞ்ச முடியும் எனவே மூலத்தால் வழங்கப்படும் பவர் செயலில் உள்ள பவர் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த இரண்டு எதிர்ப்புகளால் உறிஞ்சப்படும் பவர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இப்போது 5 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள பவர் I12 ஐத் தவிர வேறில்லை ஏனென்றால் 5 ஓம் எதிர்ப்பின் மூலம் பாயும் கரண்ட் I மற்றும் இங்கே 4 ஓம் இல் பாயும் கரண்ட் I2 ஆகும் எனவே நாம் 5 ஓம் விஷயத்தில் I1 இன் மதிப்பை வெறுமனே வைக்க வேண்டும் எனவே I12 579 97 வாட் மதிப்பைப் பெறுவீர்கள் இதேபோல் 4 ஓம் ரெசிஸ்டர் ரெசிஸ்டர் உறிஞ்சும் பவர் I22 ஆக இருக்கும் அது 436 81 வாட் ஆகும் எனவே மொத்த பவர் இரண்டையும் சேர்க்க வேண்டும் நாம் முன்பு கணக்கிட்ட அதே மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் எனவே முந்தைய வழக்கில் நீங்கள் கணக்கிட்டவை அனைத்தும் சரியானவை என்பதை இந்த வழியில் சரிபார்க்கலாம் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய மற்றொரு எடுத்துக்காட்டு இது புத்தகத்தில் நீங்கள் காணும் மிகவும் பொதுவான எடுத்துக்காட்டு இது சீரான ஸ்டார் இணைக்கப்பட்ட 3 கட்ட சுமை மற்றும் R Y மற்றும் B கட்டங்களில் பாயும் கரண்ட்களின் மதிப்பை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே இங்கே நாம் நோடு கரண்ட் பகுப்பாய்வைப் பயன்படுத்தலாம் R மற்றும் Y முழுவதும் வோல்டேஜ் இருக்கும் வரி வோல்டேஜ் ஒரு வரி 415∠120 ஆகவும் Y மற்றும் B க்கு இடையில் 415∠0 ஆகவும் இது சமச்சீர் 3 கட்ட சுமை எனவே இம்பிடன்ஸ் சுமைகளுக்கு குறுக்கே 3 j4 ஆகும் இப்போது நாம் நோடு கரண்ட் பகுப்பாய்வைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நாம் அடிப்படையில் இரண்டு மெஷ்களைக் கொண்டிருப்போம் இந்த குறிப்பிட்ட மெஷ் கரண்ட்டில் I 1ஆக பாய்கிறது என்று சொல்லலாம் இந்த மெஷ் கரண்ட்டில் I 2 ஆக பாய்கிறது எனவே இப்போது இரண்டு நோடு கரண்ட்களை நீங்கள் KVL களைப் பயன்படுத்தலாம் மற்றும் இரண்டு லூப்களுக்கும் பயன்படுத்தலாம் லூப் 1 க்கு நீங்கள் பயன்படுத்தினால் மதிப்பு என்னவாக இருக்கும் லூப் 1 இலிருந்து I13 j4 I13 j4 − I23 j4 415∠120◦ i e 6 j8 I1 − 3 j4 I2 − 415∠120◦ 0 இதேபோல் இரண்டாவது லூப் லூப் 2 இலிருந்து I23 j4 − I13 j4 I23 j4 415∠0◦ i e −3 j4 I1 6 j8 I2 − 415∠0◦ 0 இப்போது உங்களிடம் இரண்டு சமன்பாடுகளும் உள்ளன இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் தீர்க்க வேண்டும் கரண்ட் I 1 மற்றும் I 2 மதிப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது இந்த படத்தில் நீங்கள் காணும் வரி கரண்ட் IR I1 IY I2 − I1 மற்றும் IB −I2 எனவே இவை உங்களுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு ஏனென்றால் மின்சர்க்யூட் பகுப்பாய்வில் நீங்கள் அதிக நேரம் பார்ப்பீர்கள் வரி நோடுகளில் பாயும் வரி கரண்ட்களை அடையாளம் காண இந்த வகையான சுமை உங்களுக்கு வழங்கப்படும் இப்போது நோடு பகுப்பாய்வின் மற்றொரு முக்கியமான கருத்துக்கு வருவோம் அங்கு நீங்கள் வோல்டேஜ் மூலத்தை மட்டுமல்ல கரண்ட் மூலத்தையும் கூட கரண்ட் மூலத்திற்கு மட்டுமே நீங்கள் நோடு பகுப்பாய்வைப் பயன்படுத்தினால் அது மிகவும் சிக்கலானது என்று தெரிகிறது கரண்ட் ஆதாரம் இருக்கும் இந்த புள்ளிவிவரத்தை நீங்கள் பார்த்தால் வோல்டேஜ் மூலமும் உள்ளது எனவே இது சற்று சிக்கலான சர்க்யூட் மற்றும் தீர்க்க கடினமாக இருப்பதை முதலில் நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் உண்மையில் இது வரை நாம் விவாதித்ததை விட இது மிகவும் எளிதானது எப்படி ஏனெனில் கரண்ட் மூலத்தின் இருப்பு சமன்பாடுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது எனவே இதன் காரணமாக சமன்பாடுகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் மேலும் இந்த வகையான சர்க்யூட்க்கு தீர்வு காண்பது மிகவும் எளிதானது இப்போது இந்த வகையான சர்க்யூட்களை அனாலிசிஸ் செய்வதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் மாறாக முதலில் இரண்டு நிகழ்வுகளை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் கரண்ட் மூலங்களைக் கொண்ட இரண்டு வெவ்வேறு வகையான சர்க்யூட்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக கரண்ட் மூலமானது ஒரு நோடு மட்டுமே இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கரண்ட் மூலமானது இந்த குறிப்பிட்ட நோடு மட்டுமே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட நோடுக்கு இது 5 ஆம்பியர் ஆகும் இந்த நோடு வோல்டேஜ் மூலத்தைக் கொண்டுள்ளது எனவே இந்த வகையான சர்க்யூட்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் கரண்ட்ஆம்பியரை அமைப்பீர்கள் ஏனென்றால் இன் திசையை நாம் க்கு எடுத்ததைப் போலவே கடிகார திசையிலும் எடுத்துள்ளோம் ஆனால் கரண்ட் மூலமானது க்கான கரண்ட் நாம் கருதியதற்கு நேர்மாறாக இருக்கிறது அதனால்தான் நாம் என்ன சொல்வோம் மைனஸ் 5 ஆம்பியர்களைத் தவிர வேறில்லை என்று கூறுவோம் எனவே இதை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் ஏனெனில் இந்த திசையில் பாயும் கரண்ட் மூலத்திலிருந்து கரண்ட் விருப்பம் இந்த திசையில் பாயும் எனவே மைனஸ் 5 ஆம்பியர் தவிர வேறில்லை இப்போது இந்த எண்ணிக்கையைப் பயன்படுத்தி பரிசோதனையின் மூலம் இன் மதிப்பை உடனடியாகப் பெற்றுள்ளோம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்த நோடில் உள்ள கரண்ட் நாம் அடுத்ததாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட நோடுக்கு நோடு சமன்பாட்டை எழுத வேண்டும் எனவே நீங்கள் என்ன எழுதுவீர்கள் இந்த குறிப்பிட்ட நோடுக்கு மைனஸ் 1046 என்று எழுதுவீர்கள் இப்போது ஆம்பியர் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதால் இந்த சமன்பாட்டில் இன் மதிப்பை நீங்கள் வைக்கலாம் மேலும் நீங்கள் கரண்ட் A ஐப் பெறுவீர்கள் இப்போது அந்த குறிப்பிட்ட வழக்கு ஒப்பீட்டளவில் எளிமையானது ஏனெனில் கரண்ட் மூலமானது ஒரு நோடு மட்டுமே ஆனால் கரண்ட் மூலமானது இரண்டு மெஷ்களுக்கு இடையில் இருந்தால் இரண்டு மெஷ்களும் கரண்ட் மூலத்தைப் பகிர்ந்து கொள்கின்றன என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சூப்பர் மெஷ் உருவாக்குவதன் மூலம் நீங்கள் சர்க்யூட் அனாலிசிஸ் செய்ய வேண்டும் சூப்பர் மெஷ் என்றால் கரண்ட் மூலத்தையும் அந்த குறிப்பிட்ட மூலத்துடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ள எந்த உறுப்புகளையும் நீங்கள் விலக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் இது கரண்ட் மூலத்தைக் கொண்ட பிரிவு மற்றும் கரண்ட் மூலத்துடன் தொடரில் இணைக்கப்பட்ட 2 ஓம் ரெசிஸ்டர் எனவே நம் பகுப்பாய்விற்கு நாம் என்ன செய்வோம் நோடு கரண்ட்களை ஒரே மாதிரியாக வைத்திருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கிளையை சர்க்யூடிலிருந்து அகற்றுவோம் எனவே இந்த விஷயத்தில் இரண்டு மெஷ்கள் உள்ளன இவை இரண்டும் கடிகார திசையில் மற்றும் மதிப்புகள் கொண்டவை என்று நாம் கருதினோம் எனவே கரண்ட் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த இரண்டு மெஷ்களுக்கும் இடையிலான இணைப்பு நீக்கப்பட்டது ஏனெனில் அது கரண்ட் மூலத்தைக் கொண்டிருந்தது இப்போது நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு மெஷ்களைக் கொண்ட ஒரு சூப்பர் மெஷ் கிடைக்கிறது கரண்ட் மூலத்தை அகற்றி சூப்பர் மெஷ் உருவாக்கியுள்ளோம் எனவே இந்த வழக்கில் என்ன நடக்கும் நாம் அகற்றிய கிளையைத் தவிர அனைத்து உறுப்புகளையும் கொண்ட நோடு சூப்பர் மெஷ் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இது சூப்பர் மெஷ் ஆகும் ஆனால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கரண்ட் ஆதாரங்களை நாம் பெறக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் பின்னர் அந்த விஷயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சூப்பர் மெஷ்களைப் பெறலாம் எனவே அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் வெட்டும் சூப்பர் மெஷ்களை நாம் இணைக்க வேண்டும் எனவே இது இரண்டு சூப்பர் மெஷ்கள் இணைத்தால் மட்டுமே ஒரு பெரிய சூப்பர் மெஷ் உருவாக்க முடியும் என்பது முக்கியமான விஷயம் எனவே இந்த குறிப்பிட்ட அம்சத்தை நாம் ஒரு எடுத்துக்காட்டுடன் விவாதிப்போம் இப்போது சர்க்யூட்களைத் தீர்க்க சூப்பர் மெஷ் எவ்வாறு உதவும் என்பதைப் புரிந்துகொள்வோம் இப்போது சூப்பர் மெஷ் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் ஏனெனில் நோடு அனாலிசிஸ் KVL க்கு பொருந்தும் மேலும் KVL ஒவ்வொரு கிளையிலும் வோல்டேஜ் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கரண்ட் மூலத்தைக் கொண்டிருக்கும்போது கரண்ட் மூலத்தில் வோல்டேஜ் முன்கூட்டியே கண்டுபிடிப்பது கடினம் எனவே நாம் என்ன செய்வோம் நாம் சூப்பர் மெஷைப் பயன்படுத்துவோம் அந்த சூப்பர் மெஷுக்கு KVL எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் சூப்பர் மெஷுக்கு விண்ணப்பித்தால் என்ன நடக்கும் இது உடன் தொடங்கும் இப்போது நீங்கள் அதைத் தீர்த்தால் அதை எளிமைப்படுத்தினால் கிடைக்கும் இப்போது நீங்கள் சூப்பர் மெஷ் பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டைப் பெற்றுள்ளீர்கள் ஆனால் எங்களிடம் இரண்டு மாறிகள் இருப்பதால் அதைத் தீர்க்க ஒன்றுக்கு மேற்பட்ட சமன்பாடுகள் தேவை எனவே இரண்டாவது சமன்பாட்டை எவ்வாறு பெறுவோம் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தின் உதவியுடன் இரண்டாவது சமன்பாட்டைப் பெறுவோம் இது இரண்டு நோடுகள் இணைக்கும் ஒரு நோடுக்கு நாம் விண்ணப்பிப்போம் அதாவது இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாம் விண்ணப்பிப்போம் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட நோடு யைப் பார்த்தால் நீங்கள் என்ன பார்க்க முடியும் வருவதையும் மற்றும் 6 ஆம்பியர் கரண்ட் மூலமும் வெளியே செல்வதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் என்று சொல்லலாம் எனவே இப்போது மற்றொரு சமன்பாட்டைப் பெற்றுள்ளேன் இந்த சமன்பாடு இரண்டாவதாக நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்திலிருந்து பெற்றுள்ளீர்கள் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் கண்டால் மற்றும் A ஆகியவற்றின் மதிப்பைப் பெறுவது மிகவும் எளிதானது எனவே இதன் மூலம் நீங்கள் இந்த வகையான சர்க்யூட்களை எளிதில் தீர்க்க முடியும் அங்கு நீங்கள் நெட்வொர்க்கில் கரண்ட் ஆதாரங்களை இணைத்துள்ளீர்கள் எனவே சூப்பர் மெஷ் பற்றி நாம் விவாதித்ததை நீங்கள் புரிந்துகொள்ள ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே இந்த சர்க்யூட் வட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த சர்க்யூட் ஒரு சார்பு கரண்ட் மூலத்தையும் ஒரு சுயாதீன கரண்ட் மூலத்தையும் கொண்டுள்ளது சரி இப்போது முதல் வரையிலான மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட் வட்டத்தைப் பார்த்தால் நீங்கள் நான்கு மெஷ்கள் உருவாக்குவீர்கள் அதனால்தான் மற்றும் போன்ற நான்கு நோடு கரண்ட்கள் உள்ளன எனவே இப்போது நீங்கள் என்ன கவனிப்பீர்கள் இரண்டு கரண்ட் ஆதாரங்கள் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே சூப்பர் மெஷ் கண்டுபிடிக்க அந்த குறிப்பிட்ட நுட்பத்தைப் பயன்படுத்தினால் நாம் முன்பு விவாதித்தவை என்ன நீங்கள் முதலில் இந்த குறிப்பிட்ட இணைப்பை அகற்றுவீர்கள் எனவே என்ன நடக்கும் இது போன்ற ஒரு சூப்பர் மெஷ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது மற்றொரு கரண்ட் மூலமும் உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த கரண்ட் மூலத்தை நீக்கிவிட்டால் இது ஒரு சூப்பர் மெஷ் கிடைக்கும் இப்போது பிரச்சனை என்னவென்றால் இந்த இரண்டு மெஷ்களும் ஒன்றுக்கொன்று கடக்கின்றன இரண்டு மெஷ்கள் ஒன்றுக்கொன்று கடக்கும் இந்த வகையான சூழ்நிலை உங்களிடம் இருந்தால் நாம் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய சூப்பர் மெஷ் உருவாக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் நீங்கள் சூப்பர் மெஷ்கள் இரண்டின் ஒன்றியமான மற்றொரு சூப்பர் மெஷ் பெறுவீர்கள் அதை நீங்கள் பெரிய சூப்பர் மெஷ் என்று அழைப்பீர்கள் எனவே இப்போது நீங்கள் இந்த பெரிய சூப்பர் மெஷ் பெறுகிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்த பெரிய சூப்பர் மெஷ் பயன்படுத்தப்படலாம் எனவே பெரிய சூப்பர் மெஷிற்காக நீங்கள் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 ஓம் ரெசிஸ்டர் உடன் தொடங்குவோம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்திலிருந்து நீங்கள் பெற்றது இதுதான் இப்போது உங்களிடம் இப்போது இரண்டு கரண்ட் ஆதாரங்கள் உள்ளன எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு கரண்ட் மூலங்களும் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு நோடுகளில் நீங்கள் KCL ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே நோடு P க்கு நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தினால் நோடு கரண்ட் ஆகும் இது P நோடுக்கு செல்கிறது மற்றும் நோடு மின்னோட்ட நோடு P இலிருந்து வெளிவருகிறது மற்றும் 5 ஆம்பியரின் மற்றொரு கரண்ட் மூலமானது நோடிலிருந்து வெளியே வருகிறது P எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் நீங்கள் எழுதலாம் இப்போது இரண்டாவது சமன்பாட்டை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இது உங்கள் முதல் சமன்பாடு நீங்கள் பெறும் மூன்றாவது KCL ஐ நோடு Q இல் பயன்படுத்த வேண்டும் எனவே நோடு Q க்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஏனெனில் இவை நோடுக்குள் வருகின்றன மேலும் நோடுக்கு வெளியே செல்கிறது எனவே எனவே இங்கே உங்களுக்கு மூன்று சமன்பாடுகள் கிடைத்தன இப்போது தெரியாதவை எத்தனை தெரியாதவை நான்கு மற்றும் எனவே நான்காவது சமன்பாட்டை எங்கே பெறுவோம் இந்த மெஷ் சமன்பாட்டை எழுதுவதன் மூலம் நான்காவது சமன்பாட்டை உருவாக்க முடியும் இப்போது இந்த மெஷ் ஐக் கண்டால் மற்றும் ஆகியவை எதிர் திசையில் உள்ளன எனவே இதைக் கண்டால் கிடைக்கும் எனவே இப்போது நீங்கள் இந்த மதிப்புகளை வைத்தால் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இது இப்போது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இப்போதும் இந்த மெஷ் சமன்பாடு தேவை எனவே நாம் என்ன எழுதுவோம் இந்த மெஷ்க்கு KVL எழுதுவோம் எனவே நாம் என்ன எழுத முடியும் எனவே நீங்கள் இங்கே மற்றொரு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இது இது மற்றும் எங்கும் நாம் இதைப் பயன்படுத்தினோம் மற்றும் மதிப்பை 3 சமன்பாட்டினுள் வைத்து கிடைக்கும் எனவே உங்களிடம் நான்கு இறுதி சமன்பாடுகள் உள்ளன மேலும் உங்களுக்கு நான்கு தெரியாதவை உள்ளன எனவே இந்த நான்கு சமன்பாடுகளையும் நீங்கள் தீர்க்கிறீர்கள் கரண்ட் மற்றும் க்கான மதிப்புகளைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் பெரிய சூப்பர் மெஷ் மற்றும் சூப்பர் மெஷ் என்ற கருத்தை பின்பற்றினால் இந்த வகையான சர்க்யூட்களை தீர்ப்பது மிகவும் எளிதானது அவற்றை நீங்கள் முதல்முறையாக பார்க்கும்போது சற்று சிக்கலானதாக தோன்றுகிறது ஆனால் அதை கையாள மிகவும் எளிதானது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது கரண்ட் மூலத்தை சார்ந்து இருப்பதால் இந்த சார்பு கரண்ட் மூலத்தின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கே சார்பு கரண்ட் சோர்ஸ் மதிப்பு வோல்டேஜ் மூலத்திலிருந்து பாயும் கரண்ட் பொறுத்தது எனவே இந்த மதிப்பைக் கொண்டு ஐக் கணக்கிட்டோம் சார்பு கரண்ட் மூலத்தில் மதிப்பை வைத்து அனாலிசிஸ் செய்வது எளிதாக இருந்தது எனவே இதன் மூலம் நம் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் எனவே இன்று நாம் மெஷ் அனாலிசிஸ் பற்றி விவாதித்தோம் குறிப்பாக மெஷ் பகுப்பாய்வில் கரண்ட் ஆதாரங்கள் கிடைக்கின்றன எனவே அடுத்த வகுப்பில் நோடு அனாலிசிஸ் பற்றி விவாதிப்போம் ஏனென்றால் அங்குதான் நாம் நம் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்துவோம் மற்றும் வோல்டேஜ் மூலங்கள் இருக்கும் சர்க்யூட்களை அனாலிசிஸ் செய்வோம் நன்றி